சென்ற வகுப்பில் சீரிஸ் ஆர் சி சர்க்யூட்டின் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் பற்றி விவாதித்தோம் இந்த வகுப்பில் மீண்டும் நாம் சீரிஸ் ஆர் சி சர்க்யூட் விவாதத்தைத் தொடருவோம் மேலும் ஆர் சி பேரலல் ஆக இணைக்கப்படும் அந்த நிலையை பார்ப்போம் பின்னர் அந்த சர்க்யூட்டின் ஸ்டெப் ரெஸ்பான்ஸை பெறுவீர்கள் எனவே சென்ற வகுப்பில் விவாதித்ததை மீண்டும் பார்ப்போம் சென்ற வகுப்பில் ஒரு சீரிஸ் ஆர் சி சர்க்யூட்டின் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் பற்றி விவாதித்தோம் t 0 எனும் நேரத்தில் சுவிட்ச் மூடப்படும் போது குறிப்பிட்ட சுற்றுக்கான சமன்பாடு ஆகும் இங்கு Vs என்பது வோல்டேஜ் சோர்ஸ் ஆகும் இதை நாம் மறுசீரமைக்கும் போது கீழ்கண்ட செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் சமன்பாடு கிடைத்தது சீரிஸ் ஆர் சி சர்க்யூட்டின் மெஷ் பகுப்பாய்வின் அடிப்படையில் நாம் சேகரித்த சமன்பாட்டின் தீர்வு 2 கூறுகளைக் கொண்டுள்ளது என்று விவாதித்தோம் முதலாவது நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் மற்றும் இன்னொன்று போர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஆகும் மற்றும் மொத்த ரெஸ்பான்ஸ் என்பது நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் மற்றும் போர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஆகியவற்றின் கூட்டுத்தொகை என்பதைக் கண்டோம் நேச்சுரல் ரெஸ்பான்ஸை பெற Vs ஐ 0 க்கு சமமாக அமைத்துள்ளோம் ஓவர் டேம்ப்ட் அண்டர் டேம்ப்ட் க்ரிட்டிக்கல்லி டேம்ப்ட் போன்ற 3 நிபந்தனைகளைக் கண்டறிந்தோம் மேலும் இந்த 3 நிபந்தனைகளின் கீழ் 3 வோல்டேஜ் மதிப்புகளை பெற்றோம் போர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் என்பது கெப்பாசிட்டரின் குறுக்கே உள்ள நிலையான நிலை மதிப்பான Vs வோல்டேஜைத் தவிர வேறொன்றுமில்லை என்று நாம் விவாதித்தோம் இறுதியாக 3 நிபந்தனைகள் ஓவர் டேம்ப்ட் அண்டர் டேம்ப்ட் மற்றும் க்ரிட்டிக்கல்லி டேம்ப்ட் மற்றும் சென்ற வகுப்பில் நாம் விவாதித்தது என்னவென்றால் நமக்கு கிடைத்த 3 சமன்பாடுகளை 2 A1 மற்றும் A2 அறியப்படாதவற்றின் அடிப்படையில் பெற்றுள்ளோம் இந்த A1 மற்றும் A2 இன் மதிப்பை ஆரம்ப மற்றும் இறுதி நிலைகளின் உதவியுடன் அதாவது ஆரம்ப வோல்டேஜ் அல்லது கெப்பாசிட்டரின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் இண்டக்டரின் மூலம் ஆரம்ப கரண்ட் மற்றும் அதேபோல் இறுதி மதிப்புகள் வைத்து கணக்கிடலாம் ஒரு உதாரணத்தின் உதவியுடன் உண்மையைப் புரிந்து கொள்ள முயற்சிப்போம் இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த எடுத்துக்காட்டில் சுவிட்ச் t 0 என்ற நேரத்தில் திறந்திருக்கும் மற்றும் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள R ரெசிஸ்டன்ஸ் 5 ஓம் ஆகும் சுவிட்ச் ஆரம்பத்தில் மூடப்பட்டு திறக்கப்படும் போது சர்க்யூட் சீரிஸ் RLC சர்க்யூட்டாக மாற்றப்படுகிறது இப்போது t என்ற எந்த நேரத்திலும் கரண்டின் i இன் மதிப்பையும் வோல்டேஜையும் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் இந்த குறிப்பிட்ட படத்தை பார்த்தால் இந்த சுவிட்ச் ஆரம்பத்தில் t 0 நேரத்திற்கு மூடப்பட்டிருக்கும் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட் இண்டக்டரை ஒரு ஷார்ட் சர்க்யூட் எனக் கொடுக்கும் ஏனெனில் சுவிட்ச் மிக நீண்ட காலத்திற்கு இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் கெப்பாசிட்டர் ஒரு ஓப்பன் சர்க்யூட் ஆக இருக்கும் ஏனெனில் அது ஒரு குறிப்பிட்ட மதிப்புக்கு சார்ஜ் செய்யப்பட்டு ஒரு ஓப்பன் சர்க்யூட் ஆக செயல்படும் எனவே சர்க்யூட்டில் எஞ்சியிருப்பது இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே எனவே இந்த 2 ரெசிஸ்டன்ஸின் அடிப்படையில் நேரம் t 0 எனும் போது கெப்பாசிட்டரின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் மதிப்பு மற்றும் நேரம் t 0 எனும் போது இண்டக்டரின் வழியாக பாயும் கரண்டின் மதிப்பு என்பதையும் காணலாம் எனவே அது நமது தொடக்க புள்ளியாக இருக்கும் இப்போது கேள்வியில் 5 ஓம் என கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது சுவிட்ச் t 0 எனும் நேரத்தில் மூடப்பட்டுள்ளது குறிப்பாக அந்த நேரத்தில் அதாவது t 0 எனும் நேரத்தில் முதலில் இண்டக்டரின் வழியாக பாயும் கரண்டின் மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டும் நமக்கு என்ன கிடைக்கும் ஏனென்றால் இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே சர்க்யூட்டில் உள்ளன என்பதையும் இண்டக்டரின் வழியாக பாயும் கரண்டின் மதிப்பு ரெசிஸ்டன்ஸ் ஊடாக பாயும் கரண்டை தவிர வேறில்லை என்பதையும் நாம் படத்தின் மூலம் பார்க்க முடியும் நமக்கு கிடைப்பது என்னவென்றால் 24 வோல்ட் என்பது வோல்டேஜ் சோர்ஸ் மற்றும் R இன் மதிப்பு 5 ஆகவும் 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் 5 ஓம் ரெசிஸ்டன்ஸுடன் சீரிஸில் சேர்க்கப்படுகிறது எனவே சர்க்யூட்டின் மொத்த ரெசிஸ்டன்ஸ் 6 ஓம் மற்றும் இது 24 வோல்ட் முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது நேரம் t 0 எனும் போது ஆரம்ப கரன்ட் 4 ஆம்பியர் இப்போது கெப்பாசிட்டரின் ஆரம்ப வோல்டேஜ் 1 ஓம் ரெஸிஸ்டரின் கரண்ட் க்கு சமமாக இருக்கும் நீங்கள் படத்தின் மூலம் 1 ஓம் ரெஸிஸ்டரின் குறுக்கே உள்ள வோல்டேஜின் மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டும் சர்க்யூட்டில் பாயும் கரண்ட் 4 ஆம்பியர் என்று நாம் கணக்கிட்டுள்ளோம் எனவே கெப்பாசிட்டரின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் 1 ஓம் 4 ஆம்பியரால் பெருக்கப்பட்டு 4 வோல்ட் ஆகும் எனவே கெப்பாசிட்டரின் குறுக்கே ஆரம்ப வோல்டேஜ் 4 வோல்ட் தவிர வேறொன்றுமில்லை இப்போது நேரம் t 0 எனும் போது சுவிட்ச் திறந்திருக்கும் அப்படியென்றால் 1 ஓம் ரெஸிஸ்டர் இப்போது துண்டிக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் t 0 எனும் நேரத்தில் சுவிட்ச் செய்தால் இந்த குறிப்பிட்ட ரெஸிஸ்டர் சர்க்யூட்டில் இருந்து துண்டிக்கப்படும் இப்போது சர்க்யூட்டில் நம்மிடம் R 5 ஓம் 1 ஹென்றி இண்டக்டர் மற்றும் 0 5 ஃபாரட் இருக்கிறது எனவே வழக்கமான சீரிஸ் ஆர் சி சர்க்யூட் ஒன்றைக் காண்கிறோம் இப்போது இந்த விஷயத்தில் நாம் முதலில் செய்ய வேண்டியது கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் ஐ கண்டுபிடிப்பதே ஆகும் ஏனெனில் இது சீரிஸ் ஆர் சி சர்க்யூட் என்பதால் கேரக்டரிஸ்டிக் ரூட்களின் மதிப்பு என்ன என்பதை நாம் ஏற்கனவே விவாதித்தோம் எனவே α இன் மதிப்பைக் கண்டுபிடிப்போம் α ஆல்பாவின் மதிப்பை 2 5 ஆகப் பெறுவோம் யின் மதிப்பு 2 ஆகும் இப்போது அப்படி என்றால் ஓவர் டேம்ப்ட் நிலையைக் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் இந்த விஷயத்தில் ஓவர் டேம்ப்ட் என்றால் கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் களின் மதிப்பு 1 மற்றும் 4 ஆக இருக்கும் இதை நாம் என்ற சூத்திரத்திலிருந்து காணலாம் இது ஓவர் டேம்ப்ட் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் இருப்பதால் t என்ற எந்த நேரத்திலும் கெபாசிட்டரின் குறுக்கே உள்ள வோல்டேஜின் மதிப்பை என வழங்கலாம் இப்போது போர்ஸ்ட் அல்லது நிலையான ரெஸ்பான்ஸ் எனவே சுவிட்ச் திறக்கப்படும் போது மாற்றியமைக்கப்பட்ட சர்க்யூட்டில் Vs இன் இறுதி மதிப்பு அதாவது இன் மதிப்பு Vs ஐத் தவிர வேறொன்றுமில்லை ஏனெனில் கெபாசிட்டர் அதன் மதிப்புக்கு சார்ஜ் செய்யும் போது கரண்டின் மதிப்பு 0 ஆக இருக்கும் எனவே நிலையான நிலையில் இன் மதிப்பு 24 வோல்ட் ஆக இருக்கும் எனவே இப்போது என்று அதை எழுதலாம் இப்போது அடுத்த பணி A1 மற்றும் A2 இன் மதிப்பை ஆரம்ப நிலையில் இருந்து t 0 என்னும் நேரத்தில் கண்டுபிடிப்பது தான் சற்று முன் கணக்கிட்டபடி வோல்டேஜின் மதிப்பு 4 வோல்ட் என்று நாம் அறிவோம் எனவே t 0 என்று வைத்தால் கீழ்க்கண்ட சமன்பாடு நமக்கு கிடைக்கிறது இது தான் t 0 எனும் நேரத்தில் கெப்பாசிட்டரின் குறுக்கே உள்ள வோல்டேஜில் இருந்து நாம் பெறுவது அடுத்து இண்டக்டர் மூலம் பாயும் கரண்ட் திடீரென மாற முடியாது என்பதையும் அதே கரண்ட் t என்பது t 0 க்கு என்பதையும் நாம் அறிவோம் நாம் சுவிட்சைத் திறக்கும்போது கூட இண்டக்டர் வழியாக பாயும் கரண்டை திடீரென மாற்ற முடியாது ஏனெனில் இது சீரிஸ் சர்க்யூட் எனவே t 0 எனும் நேரத்தில் இண்டக்டரின் வழியாக பாயும் கரண்ட் 0 க்கு சமமாக இருக்கும் இது கெப்பாசிட்டர் வழியாகவும் தொடர்ந்து பாயும் இதுதான் எனவே நாம் முன்பு கணக்கிட்டது எனவே t 0 என்ற நேரத்தில் என்பது 16 ஐத் தவிர வேறில்லை எனவே இதை சமன்பாட்டிலிருந்து கணக்கிடலாம் t 0 என்ற நேரத்தில் இந்த நிபந்தனையைப் பயன்படுத்துவதற்கு முன்பு நாம் முதலில் டெரிவேட்டிவ் எடுத்தால் நமக்கு கிடைப்பது என்ற மதிப்பைப் பெறுகிறோம் இப்போது t ஐ 0 க்கு சமமாக வைத்தால் நாம் என்ற மற்றொரு சமன்பாட்டைப் பெறுவோம் இப்போது நம்மிடம் A1 மற்றும் A2 க்கு 2 சமன்பாடுகள் உள்ளன முதலில் நாம் இங்கிருந்து பெற்றோம் இரண்டாவதாக அங்கிருந்து பெற்றோம் எனவே நீங்கள் இந்த 2 சமன்பாடுகளைப் பயன்படுத்தி A1 மற்றும் A2 இன் மதிப்பைக் கண்டறியலாம் A1 மற்றும் A2 இன் மதிப்பைப் பெறும் போது இதன் மதிப்புகளை t என்ற எந்த நேரத்திலும் வோல்டேஜின் மதிப்பில் வைக்கலாம் மற்றும் சமன்பாட்டில் காட்டப்பட்டுள்ளபடி t என்ற எந்த நேரத்திலும் கரண்டிற்கான வெளிப்பாட்டைப் பெறுவீர்கள் இப்போது இந்தப் இண்டக்டர் மற்றும் கெப்பாசிட்டர் சீரிஸில் இருப்பதால் இண்டக்டர் கரண்ட் கெப்பாசிட்டர் கரண்ட் க்கு சமம் இண்டக்டர் கரண்ட் i என்பதை C dvdt என சொல்லலாம் எனவே இதை நீங்கள் டிஃபரண்ட்ஷியேட் செய்து சி அதாவது கெப்பாசிட்டர் உடன் பெருக்கும்போது t இன் எந்த நேரத்திலும் கரண்டின் மதிப்பைப் பெறுவோம் இப்போது t இன் மதிப்பை 0 ஆக வைத்தால் தற்போதைய i க்கு t 0 என்ற எந்த நேரத்திலும் நாம் பெறும் அதே வெளிப்பாட்டை பெறுவோம் t 0 க்கு சமமாக இருக்கும் இது எதிர்பார்க்கப்பட்ட விளைவாகும் எனவே இந்த வழியில் இண்டக்டர் கரண்ட் மற்றும் கெப்பாசிட்டர் வோல்டேஜ் ஆகியவற்றின் ஆரம்ப மதிப்புகளின் உதவியுடன் A1 மற்றும் A2 என அறியப்படாதவற்றின் மதிப்பைக் கணக்கிடலாம் இப்போது ஒரு பேரலல் ஆர் சி சர்க்யூட்டுக்கான ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் வழக்குக்கு செல்லலாம் இந்த படத்தில் பேரலல் ஆர் சி சர்க்யூட் காட்டப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் t 0 எனும் நேரத்தில் சுவிட்ச் மூடி இருக்கிறது அது 0 க்கு சமம் நாம் சுவிட்சைத் திறக்கிறோம் இதன்மூலம் பேரலல் ஆர் சி சர்க்யூட்டை t 0 என்னும் நேரத்தில் பெறுகிறோம் கரண்ட் சோர்ஸ் ஷார்ட் சர்க்யூட் ஆக இருக்கும் எனவே அதை திறக்கும் போது அது பேரலல் ஆர் சி சர்க்யூட் ஆக மாற்றப்பட்டது நேரம் t 0 வாக இருந்தால் மேல் முனையில் கே சி எல் ஐப் பயன்படுத்துவோம் கரண்ட் I யின் மதிப்பு ஆர் எல் R L மற்றும் சி என 3 சர்க்யூட் எலிமென்ட்ஸ் ஆக பிரிக்கப்படும் எனவே ரேசிஸ்டன்ஸ் R வழியாக பாயும் கரண்டின் மதிப்பு என்னவாக இருக்கும் இது VR V என்பது t எனும் எந்த நேரத்திலும் கெப்பாசிட்டரின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் t எனும் எந்த நேரத்திலும் இண்டக்டர் வழியாக பாயும் ஆரம்ப கரண்ட் i C dvdt எனப்படும் கெப்பாசிட்டர் கரண்ட் ஆகிய இந்த 3 கரண்ட்களின் கூட்டுத்தொகை சோர்ஸ் கரண்ட் ஆகிய Is யின் மதிப்புக்கு சமமாக இருக்கும் என்பது நமக்கு தெரியும் இந்த சமன்பாட்டில் v இன் மதிப்பை வைத்து இறுதி சமன்பாட்டைப் பெற மறுசீரமைக்கும் போது நமக்கு கிடைக்கும் சமன்பாடு

இது தான் சர்க்யூட்டின் பேரலெல் கலவையிலிருந்து நமக்கு கிடைப்பது முழுமையான தீர்வு நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் மற்றும் போர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் இரண்டையும் கொண்டதாக இருக்கும் மொத்த கரண்ட் i என்பது நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் மற்றும் போர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் கரண்டை தவிர வேறில்லை நேச்சுரல் ரெஸ்பான்ஸின் கரண்ட் சோர்ஸ் ப்ரீ பேரலல் ஆர் சி சர்க்யூட் பற்றி விவாதிக்கும்போது முந்தைய பகுதியில் கிடைத்ததைப் போலவே உள்ளது எனவே அந்த சமன்பாடுகளை எழுதலாம் ஓவர் டேம்ப்ட் விஷயத்தில் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் ஆகும் மற்றும் தான் ஆளும் சமன்பாட்டின் கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் ஆகும் கிரிட்டிக்கல்லி டேம்ப்ட் ன் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் ஆகும் α என்பது டேம்ப்பிங் கோ எஃபிசியன்ட் ஆகும் மற்றும் அண்டர் டேம்ப்ட் நமக்கு கிடைத்தது ஆகும் என்பது டேம்ப்பிங் பிரீஃவென்சி இந்த சர்க்யூட்டின் 3 சோர்ஸ் பிரீ ரெஸ்பான்ஸ் அதாவது நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் ஆகும் இப்போது போர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் என்பது நிலையான நிலை அல்லது i இன் இறுதி மதிப்பு சர்க்யூட்டை பார்த்தால் சுவிட்ச் நீண்ட காலத்திற்கு திறந்திருக்கும் போது இந்த இண்டக்டர் ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கும் எனவே Is என்ற முழு கரண்டும் இண்டக்டர் வழியாக பாயும் மேலும் இண்டக்டர் வழியாக பாயும் இறுதி கரண்ட் Is என்ற சோர்ஸ் கரண்ட் மதிப்புக்கு சமம் என்று கூறலாம் எனவே நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் ஆன if க்கு பதிலாக Is இன் மதிப்பைச் சேர்ப்போம் ஓவர் டேம்ப்ட் எனக் கொண்டால் கரண்டின் மொத்த மதிப்பு Is மற்றும் சர்க்யூட்டின் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் பெறுவோம் சோர்ஸ் கிடைக்காதபோது மீண்டும் Is மற்றும் சர்க்யூட்டின் கிரிட்டிக்கலி டேம்ப்ட் ரெஸ்பான்ஸ் மற்றும் அண்டர் டேம்ப்ட் Is மற்றும் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் பெறுவோம் இந்த 3 ஐ நாம் கோ எஃபிசியன்ட்ஸ் ஐ damping டேம்ப்பிங் செய்து மற்றும் சர்க்யூட்களின் நேச்சுரல் பிரீஃவென்சி ஆகிய பல்வேறு நிபந்தனைகளின் அடிப்படையில் பெறுகிறோம் எனவே இது α மற்றும் ஆகும் எனவே பல்வேறு நிபந்தனைகளின் கீழ் இந்த 3 மதிப்புகளை கரண்ட் க்கு பெறுவீர்கள் ஓவர் டேம்ப்ட் விஷயத்தில் என்றும் கிரிட்டிக்கல்லி டேம்ப்ட் விஷயத்தில் மற்றும் அண்டர் டேம்ப்ட் விஷயத்தில்என இருக்கும் கரண்ட் சமன்பாடுகளின் தொகுப்பில் A1 மற்றும் A2 ஆகியவை அறியப்படாத 2 விஷயங்கள் என்பதை நாம் அறிவோம் எனவே நாம் இதை எவ்வாறு கண்டுபிடிப்பது A1 மற்றும் A2 இன் மதிப்பைக் கண்டறிய கெப்பாசிட்டரின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் மற்றும் இண்டக்டர் வழியாக பாயும் கரண்ட் ஆகியவற்றின் ஆரம்ப மதிப்புகளை மீண்டும் பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம் ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக் கொள்வோம் இதனால் விஷயங்கள் இன்னும் தெளிவாக இருக்கும் இங்கே நீங்கள் சர்க்யூட்டை பார்த்தால் 4 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸானது இண்டக்டர் குறுக்கே இணைக்கப்பட்டுள்ளது எனவே சுவிட்ச் t 0 திறக்கப்படும் போது கரண்ட் இண்டக்டர் வழியாக மட்டுமே பாய்கிறது எனவே t 0 என்று இருக்கும் போது சர்க்யூட் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது என்று கூறலாம் ஒரு பகுதி கரண்ட் சோர்ஸ் இருக்கக்கூடியது இரண்டாவது பகுதி வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கக்கூடியது எனவே நேரம் t 0 இல் சுவிட்ச் திறந்திருக்கும் கரண்ட் 20 ஹென்றி இண்டக்டர் வழியாக பாயும் நேரம் 0 க்கு சமமாக இருக்கும் போது கரண்ட் i என்பது 4 ஆம்பியர் தவிர வேறில்லை இது சர்க்யூட்டில் இருந்து எளிதாகப் பெறலாம் இப்போது சர்க்யூட்டின் இரண்டாம் பகுதி முழுவதும் இணைக்கப்பட்டுள்ள வோல்டேஜ் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இதன் பொருள் என்ன இதன் பொருள் நேரம் t 0 வில் வோல்டேஜின் மதிப்பு 30 வோல்ட் அந்த சமயம் நேரம் t 0 இருக்கும் போது மதிப்பு 0 வோல்ட் ஆகிறது அதாவது சுவிட்ச் மூடப்படும் போது இந்த வோல்டேஜ் சோர்ஸானது ஷார்ட் சர்க்யூட் ஆகும் இது நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய ஒன்று ஏனென்றால் இங்கே யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் செயல்பாடு என்பது ஆகும் இதன் பொருள் யூனிட் ஸ்டெப் செயல்பாட்டின் மதிப்பு t 0 0 0 என்ற நேரத்தில் மதிப்பு இருக்கும் எனவே இந்த 2 விஷயங்களுடன் சர்க்யூட்டை தீர்க்க தொடர்வோம் t 0 க்கு சுவிட்ச் திறந்திருக்கும் எனவே இண்டக்டர் வழியாக பாயும் ஆரம்ப கரண்ட் 4 ஆம்பியர் என்பதைக் கண்டறிந்தோம் இப்போது t 0 0 மற்றும் t 0 ஆக இருக்கும்போது 30 சர்க்யூட்டுக்கு வோல்டேஜ் சோர்ஸானது t 0 ஆக இருக்கும்போது மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது t 0 என்று இருக்கும் போது அதாவது ஸ்விட்ச் மூடுவதற்கு சற்று முன்பு வரை கெபாசிட்டர் ஒரு ஓபன் சர்க்யூட் போல செயல்படுகிறது மற்றும் இது அதன் குறுக்கே பேரலல் ஆக இணைக்கப்பட்டிருக்கும் 20 ஓம் ரெஸிஸ்டரின் வோல்டேஜ்க்கு சமமாக இருக்கும் சர்க்யூட்டின் இந்த பகுதியை பார்த்தால் சுவிட்ச் மிக நீண்ட காலத்திற்கு திறந்திருக்கும் கெப்பாசிட்டர் ஒரு ஓபன் சர்க்யூட்டாக செயல்படும் எனவே கெப்பாசிட்டர் குறுக்கே உள்ள 20 ஓம் ரெசிஸ்டன்ஸில் உள்ள வோல்டேஜ் க்கு சமமாக இருக்கும் இப்போது t 0 ஆக இருக்கும் போது வோல்டேஜ் சோர்ஸின் மதிப்பு 30 வோல்ட் மற்றும் இந்த 2 ம் சீரிஸ் ல் உள்ளன ஏனெனில் கரண்ட் இந்த திசையில் பாயும் எனவே கெப்பாசிட்டர் உடன் பேரலல் ஆக இருக்கும் 20 ஓம் ரெஸிஸ்டர் குறுக்கே வோல்டேஜின் மதிப்பு என்னவாக இருக்கும் வெறுமனே வோல்டேஜ் பிரிவைப் பயன்படுத்தலாம் இந்த வோல்டேஜின் மதிப்பு t 0 என்ற நேரத்தில் 15 வோல்ட் க்கு சமம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் இதுதான் சுவிட்ச் மூடப்படும் போது கெபாசிட்டர் குறுக்கே உள்ள ஆரம்ப வோல்டேஜ் ஆகும் எனவே 2 ஆரம்ப நிபந்தனைகள் பெற்றுள்ளோம் அவை t 0 எனும் நேரத்தில் இண்டக்டர் வழியாக பாயும் கரண்ட் மற்றும் t 0 எனும் நேரத்தில் கெபாசிட்டர் குறுக்கே உள்ள வோல்டேஜ் ஆகும் t 0 ஆக இருந்தால் என்ன நடக்கும் என்றால் சுவிட்ச் இப்போது மூடப்பட்டுள்ளது மற்றும் கரண்ட் சோர்ஸ் உடன் பேரலல் ஆர் சி சர்க்யூட் உள்ளது இப்போது வோல்டேஜ் சோர்ஸ் முடக்கப்பட்டுள்ளது ஏனெனில் t 0 எனும் போது இது 0 ஆக இருக்கும் எனவே இது ஷார்ட் சர்க்யூட் என்று அர்த்தம் எனவே இப்போது 20 ஓம் மற்றும் இந்த 20 ஓம் இரண்டும் பேரலல் ஆக இருக்கும் எனவே சர்க்யூட் குறுக்கே இருக்கும் எஃபெக்டிவ் R ன் மதிப்பு 10 ஓம் ஆக இருக்கும் ஏனெனில் 20 ஓம் மற்றும் 20 ஓம் இப்போது பேரலல் ஆக உள்ளன இது ஷார்ட் சர்க்யூட் ஆக்கப்படும் இப்போது நம்மிடம் பேரலல் ஆர் சி சர்க்யூட் உள்ளன எனவே நம்மிடம் இண்டக்டர் உள்ளது நம்மிடம் கெப்பாசிட்டர் உள்ளது மேலும் 10 ஓம் மற்றொரு பேரலல் ரெசிஸ்டன்ஸை கொண்டிருப்போம் பேரலல் ஆர் சி சர்க்யூட்டின் விஷயத்தில் நமக்கு கிடைத்த சமன்பாடுகளை நாம் பயன்படுத்தலாம் எனவே கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸை நாம் முன்பு கணக்கிட்ட மதிப்புகளின் உதவியுடன் தீர்மானிக்க முடியும் எனவே α என்பது தவிர ஒன்றுமில்லை எனவே ஆர் மற்றும் இன் மதிப்பை அதாவது ஆர் 10 மற்றும் 8 மில்லி ஃபாரட் ஆகும் இது 8 பெருக்கல் 10 ன் பவர் 3 க்கு α இன் மதிப்பை 6 25 ஆக பெறுகிறோம் 5 ஆக பெறுகிறோம் இங்கே எனவே இது ஓவர் டேம்ப்ட் சர்க்யூட் என்று அர்த்தம் ரூட்ஸ்களின் மதிப்பு ஆகும் அதாவது 2 கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸை பெறுகிறோம் என்ற கரண்டின் மதிப்பை நாம் எழுத முடியும் அது போர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் க்கு சமமானதாகும் அதாவது க்கு சமம் ஆகும் இங்கே என்பதுஆகும் இதை தான் பேரலல் ஆர் சி சர்க்யூட்டில் கணக்கிட்டவை மற்றும் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் அதாவது என்பது 4 க்கு சமம் இந்த படத்திலிருந்து நாம் பார்க்க கூடியது சர்க்யூட் என்னவென்றால் மிக விரைவாக சுவிட்ச் மூடப்பட்டிருக்கும் போது கெப்பாசிட்டர் ஒரு ஓபன் சர்க்யூட் போல செயல்படும் மற்றும் முழு கரண்டும் 20 ஹென்றி இண்டக்டர் வழியாக பாயும் எனவே என்பது சர்க்யூட்டில் 4 ஆம்பியர் என்று பொருள் எனவே இது தான் நமக்கு கிடைத்தது 4 ஆம்பியருக்கு சமம் இப்போது மேலே உள்ள சமன்பாட்டில் t 0 என இருந்தால் i என்பது 4 க்கு சமம் இது நாம் கணக்கிட்டது தான் நமக்கு கிடைப்பது ஆகும் எனவே மேலே குறிப்பிட்ட சமன்பாட்டின் டெரிவேட்டிவ் எடுத்தால் நேரம் t 0 எனும் போது என்ற வெளிப்பாடு கிடைக்கும் கெப்பாசிட்டர் குறுக்கே உள்ள வோல்டேஜ் திடீரென மாற முடியாது என்பதை நாம் அறிவோம் எனவே இது 15 வோல்ட்டாக இருக்கும் மேலும் கெப்பாசிட்டர் இண்டக்டர் உடன் பேரலல் ஆக இருப்பதால் அதே வோல்டேஜ் இண்டக்டரின் குறுக்கே பயன்படுத்தப்படும் எனவே நீங்கள் வோல்டேஜை இண்டக்டரின் குறுக்கே தவிர எதுவும் இல்லை நீங்கள் இந்த சமன்பாட்டில் மதிப்பை வைத்தால் A2 இன் மதிப்பைப் பெறுவோம் நேரத்தின் மதிப்பை t 0 என்று வைக்கும் போது கணக்கிட்ட A1 வெளிப்பாடு மற்றும் A1 மற்றும் A2 இரண்டிற்கும் உள்ள உறவு நேரம் t 0 என்று இருக்கும்போது அது 4 ஆம்பியருக்கு சமம் இப்போது நமக்கு 2 சமன்பாடுகள் கிடைத்தது அதை நாம் தீர்க்க முடியும் மேலும் A1 இன் மதிப்பை பெற்றதைப் போல A2 இன் மதிப்பையும் பெறலாம் எனவே இப்போது நம்மிடம் A1 மற்றும் A2 உள்ளது கரண்ட் i இன் மதிப்பு 4 ஐத் தவிர வேறொன்றுமில்லை மேலும் வெளிப்பாடுகளின் மதிப்பு கூறுகளின் மதிப்பு ஆகியவற்றை அதில் வைக்கும் போது அந்த குறிப்பிட்ட சமன்பாட்டைப் பெறுவோம் இது t இன் அடிப்படையில் கரண்டின் இறுதி வெளிப்பாடு ஆகும் எனவே இதன் மூலம் பேரலல் RLC சர்க்யூட் இருக்கும்போது A1 மற்றும் A2 இன் மதிப்பைக் கணக்கிடலாம் இத்துடன் இன்றைய அமர்வு முடிவடைந்தது இந்த அமர்வில் சீரிஸ் ஆர் சி சர்க்யூட் மற்றும் பேரலல் ஆர் சி சர்க்யூட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸை பற்றி விவாதித்தோம் இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் மற்றும் செகண்ட் ஆர்டர் சமன்பாடுகளை மிகவும் எளிதான வடிவத்தில் தீர்க்க முடியும் ஏனெனில் இந்த வகை சமன்பாடுகளில் மூலம் நாம் விவாதித்தவை டிஃபரென்ஷியல் சமன்பாடுகள் அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் மற்றும் செகண்ட் ஆர்டர் டிஃபரென்ஷியல் சமன்பாடுகள் சில நேரங்களில் இதை தீர்க்க கடினமாக உள்ளது எனவே லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எனப்படும் மற்றொரு தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்துவோம் முதலில் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஐ புரிந்துகொள்ள முயற்சிப்போம் பின்னர் இந்த தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் ஆர்டர் மற்றும் செகண்ட் ஆர்டர் சமன்பாடுகள் மற்றும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் மற்றும் செகண்ட் ஆர்டர் சர்க்யூட் ஆகியவற்றை தீர்க்க பயன்படுத்துவோம்